மனித வள மேலாண்மை குறித்த பாடத்திட்டத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் என் பெயர் ஆரத்னா மாலிக் இந்த பாடத்திட்டத்தை படிக்க நான் உங்களுக்கு உதவுவேன் முந்தைய விரிவுரையில் நாம் பணியாளர் ஆரோக்கியம் பற்றி விவாதித்தோம் இப்போது நாம் பணியாளயர்களின் நல்வாழ்வு பகுதிக்குச் செல்கிறோம் அதில் அப்படி என்ன வித்தியாசம் என்று நீங்கள் என்னிடம் கேட்பீர்கள் நாம் ஆரோக்கியத்தைப் பற்றி கூறும்போது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தைப் பற்றிப் பேசுகிறோம் உங்கள் சௌகரியம் மற்றும் அசௌகரியம் பற்றி நாம் பேசுகிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் நாம் நல்வாழ்வு பற்றி பேசுகையில் உங்கள் முழு ஆரோக்கியத்தைப் பற்றியும் அதனுடன் உங்கள் ஆரோக்கியத்தைப் பராமரிக்கும் வழி குறித்தும் பேசுகிறோம் உங்கள் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த சூழலில் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பது எது எனவே இதை நாம் பார்க்கலாம் இங்கு சில ஆதாரங்களை நான் குறிப்பிட்டுள்ளேன் அதில் ஒன்று காசியோ எழுதிய புத்தகம் ஆகும் பின்னர் என்னிடம் சில பேப்பர்கள் மற்றும் ஒரு சில புத்தகங்கள் உள்ளன அடுத்து இருப்பது பணியிட ஆரோக்கியம் ஒரு தனிநபரின் கண்ணோட்டத்தில் ஆரோக்கியம் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் இப்போது நாம் நிறுவனத்தின் கண்ணோட்டத்தில் ஆரோக்கியம் பற்றிப் பேசுவோம் பணியிடத்தில் ஆரோக்கியமாக இருப்பது என்றால் என்ன நான் முன்பே மன அழுத்தம் பற்றி கூறினேன் உடல் ரீதியான மன அழுத்தத்தை எவ்வாறு சமாளிப்பது முதலாளிகளின் கண்ணோட்டத்தில் பணியிட ஆரோக்கியம் குறித்து நாம் பேசலாம் பணியிட ஆரோக்கியத்தில் பணியாளரின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான சூழல்களை அளிப்பது மற்றும் பணியிடத்தில் அவர்களுக்கு அளிக்கப்படும் வாய்ப்புகள் மூலம் தங்களால் முடிந்தவரைச் சிறந்த நிலையை எட்டுவதை அனுமதிப்பது ஆகியவை அடங்கும் எனவே உங்களுடைய வேலையைச் சரியாகச் செய்வதற்குத் தேவையான அனைத்தையும் நாங்கள் உங்களுக்குச் செய்து கொடுப்போம் என்று முதலாளி கூறுவார் நாங்கள் உங்களுக்குச் சரியான ஏற்பாடுகளை வழங்கி மேலும் உங்கள் பணிச்சூழலை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பதன் மூலம் நாங்கள் பணியிட ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறோம் நாம் பணியாளர்களின் கண்ணோட்டத்தில் பணியிட ஆரோக்கியம் பற்றிக் கூறுகிறோம் பணியிடத்தில் உணர்வு ரீதியான ஆரோக்கிய நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சியின் செயல்பாடு பற்றி நாம் பேசுகிறோம் எனவே அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் கவனித்துக் கொள்வதாக பணியாளர்கள் கூறுகிறார்கள் நம்முடைய பணியிடத்தில் நமது உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு நான் ஜிம்மிற்கு செல்லலாம் ஆரோக்கியமான உணவை உண்ணலாம் ஆகையால் எனது பணியிடம் நான் வேலை செய்வதற்கான ஒரு இனிமையான இடமாக இருக்க வேண்டும் எனவே நான் வேலைப் பார்க்கும் பகுதிகள் மற்றும் பணிச் சூழல்கள் ஆகியவை என் வேலையில் ஒரு சௌகரியமான உணர்வைத் தருவதாக இருக்க வேண்டும் அந்த நிறுவனம் என்னிடமிருந்து எதிர்பார்ப்பதை விட நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வதைப் போல உணர வேண்டும் அவற்றை நான் மதிப்பு மிக்கதாக உணர வேண்டும் ஆகவே பணியாளரின் கண்ணோட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தை விட உளவியல் மற்றும் உணர்வு ரீதியான ஆரோக்கியம் மற்றும் சமூக ஆரோக்கியத்தின் செயல்பாடு என்பது அதிகமாகப் பார்க்கப்பட வேண்டும் நல்ல உணர்வு ரீதியான ஆரோக்கியம் ஒரு மரியாதைக்குரிய இடத்தில் வேலை செய்வதிலிருந்து வருகிறது இது மிக மிக முக்கியமானது நல்ல உணர்வு ரீதியான ஆரோக்கியம் பற்றி நாம் பேசும்போது நான் எது செய்தாலும் அது மதிக்கப்பட கூடிய ஒரு இடத்தில் நான் இருக்க வேண்டும் அங்கே நான் நியாயமாக நடத்தப்பட வேண்டும் மற்றும் என் சக பணியாளர்களும் நானும் நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் முந்தைய விரிவுரையில் நெறிமுறைகளைப் பற்றிப் பேசினோம் எனக்குத் தகுதியானதை விட அதிகமாக எதையும் நான் பெற விரும்பவில்லை அதேபோல என் தகுதிக்குக் குறைவாக நான் எதையும் பெற விரும்பவில்லை மேலும் எனது கருத்து மதிப்பாக இருக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன் உங்களுக்குத் தெரியும் அதாவது நான் வேலை பார்க்கும் இடத்தில் எனது மேலதிகாரிகள் மற்றும் சப்பார்டினேட்கள் எனது பங்களிப்புக்கு மதிப்புக் கொடுத்து என்னை ஒரு மனிதனாக மதிக்க விரும்புகிறேன் நான் நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவதாக உணர்ந்தால் என் சகபணியாளர்கள் என்னை மதிக்காமல் இருப்பதாக நான் உணர்ந்தால் என் சகபணியாளர்கள் என்னை இழிவுபடுத்துவதாக நான் உணர்ந்தால் நான் உயர்ந்தவளாக இருக்க விரும்ப மாட்டேன் அடித்தளமாக இருக்க விரும்ப மாட்டேன் மேலும் நான் ஒரு சிறந்தவளாக இருக்க விரும்ப மாட்டேன் ஆனால் நான் தொடர்ந்து சொல்ல விரும்பவில்லை எனக்கு எதுவும் தெரியாது நான் நிறுவனத்தில் நடக்கின்ற தவறுகளைச் சுட்டிக் காட்ட விரும்பவில்லை மேலும் நான் யாருக்காகவும் பலிகடாவாக இருக்க விரும்பவில்லை எனவே நாம் பணியாளரின் கண்ணோட்டத்தில் இருந்து ஆரோக்கியம் பற்றி அதாவது பணியிட ஆரோக்கியத்தைப் பற்றிப் பேசிக் கொண்டிருந்தோம் நாம் அடிப்படையாக பணியிடத்தில் மரியாதையாக உணர்வது மதிப்பளிப்பதாக உணர்வது உணர்வு ரீதியாகச் சௌகரியமாக இருப்பது போல உணர்வது ஆகியவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் பணியிட ஆரோக்கியத்தை பாதிக்கும் காரணிகளுள் ஒன்று நிறுவன கலாச்சாரம் ஒரு நிமிடத்தில் நாம் அதைப் பற்றி விவாதிப்போம் நம்மிடம் பணியிட ஆரோக்கிய மேம்பாட்டு நிகழ்ச்சிகளும் உள்ளன அவை WHP நிகழ்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன இங்கு வசதிகள் உள்ளன எனவே டிக்சன் ஸ்விஃப்ட் அசோசியேட்ஸ் மூலம் ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது மேலும் என்னை மன்னித்து விடுங்கள் இதையெல்லாம் நான் இங்கே வைக்கவில்லை நான் இதைச் செய்திருக்க வேண்டும் எப்படியிருந்தாலும் நீங்கள் ஸ்லைடுகளைப் பார்க்கும் போது அந்த வார்த்தைகளைக் காண்பீர்கள் டிக்சன் ஸ்விஃப்ட் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஒன்று சேர்ந்து இதைச் செய்தனர் மேலும் பணியிடத்தில் மூன்று முக்கிய காரணிகள் பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்பதையும் அவர்கள் கண்டுபிடித்தனர் முதலாவதாக இருப்பது கலாச்சாரம் என்ன வகையான கலாச்சாரம் உங்களிடம் உள்ளது எப்படி மேலும் பணியிடத்தில் பணியாளர் ஆரோக்கியம் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் மற்றொன்று பதவி உயர்வு நிறுவனம் அதன் பணியாளர்களுக்காக நடத்திய ஆரோக்கிய ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகளும் உள்ளன மற்றும் அடுத்து இருப்பது உடல் சார்ந்த வசதிகள் உங்களிடம் என்ன இருக்கிறது அதனை எவ்வாறு கையாளுவீர்கள் என்பதை இது குறிப்பிடுகிறது உங்கள் பணியாளரின் லவுஞ்ச் உங்கள் ஜிம் நடைப்பயணத்திற்கான இடங்கள் புகைபிடிக்கும் பகுதி ஆகியவை உங்களுக்கே தெரியும் புகைப்பிடிப்பதை நான் ஊக்குவிப்பதில்லை தயவுசெய்து புகைபிடித்தல் என்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் மோசமானது ஆனால் புகைபிடிக்கும் பழக்கமுள்ள பணியாளர்களுக்காகப் புகைபிடிக்கும் அறைகளை கூட வழங்கும் நிறுவனங்கள் உள்ளன இந்த முழு கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் சில நிறுவனங்கள் அதைச் செய்கின்றன எனவே அதைப் பற்றி நான் உங்களுக்குத் தெரிவிக்கிறேன் ஆனால் நான் என் மாணவர்களிடம் மீண்டும் இதைச் சொல்லிக்கொள்கிறேன் உங்களுடைய நுரையீரலைப் பாதிப்படையச் செய்யாதீர்கள் மேலும் நான் உங்களுக்கு அதே ஆலோசனை கூறுகிறேன் தயவுசெய்து உங்கள் நுரையீரலைக் கெடுத்துக் கொள்ளாதீர்கள் தயவுசெய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்து இருப்பது நிறுவன கலாச்சாரமும் ஆரோக்கியத்தின் மீதான அதன் தாக்கமும் நிறுவன கலாச்சாரம் நமது உணர்வு ரீதியான ஆரோக்கியத்தைப் பாதிக்கிறது நிறுவன கலாச்சாரம் என்பது ஒரு நிறுவனத்திற்குள் இருக்கிற சமூக அமைப்பைக் குறிக்கிறது அதாவது ஒரு நிறுவனத்திற்குள் இருப்பவர்களுக்கு இடையிலான உறவுகள் நிறுவனத்தில் வேலை செய்யும் விதம் வேலை மணி நேரம் ஆகியவற்றைக் குறிப்பிடுகிறது உங்களுக்குத் தெரியுமா இவை அனைத்தும் ஒவ்வொரு அமைப்புகளின் நிறுவன கலாச்சாரத்திலும் உள்ளடங்குகிறது ஆகவே நிறுவன கலாச்சாரத்தினுடைய பல்வேறு எலெமண்ட்கள் அல்லது பல்வேறு அம்சங்கள் உள்ளன அதில் முதலாவதாக இருப்பது தனிப்பட்ட உறவுகள் ஆகும் இது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் நான் தனியுரிமையைப் பகிர்ந்து கொள்கிறேன் என் சொந்த வாழ்வில் நடந்ததை உதாரணமாக தருகிறேன் நான் என்னுடைய சொந்த மாநிலத்திலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள ஒரு மாநிலத்தில் வசிக்கிறேன் அதனால் ஆரம்பத்தில் இந்த மாநிலத்தில் உள்ள மொழி வேலை செய்யும் விதம் உணவு முறை ஆகியவற்றைப் பழகிக் கொள்ள மிகவும் போராடினேன் மேலும் உங்களுக்கே தெரியும் நாம் 2200 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள வளாகத்தில் வசிக்கிறேன் இங்கே நிறையப் பேர் இருக்கிறார்கள் மேலும் மாணவர்கள் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என எல்லோருமே ஒரே வளாகத்தில் வசிக்கிறார்கள் மேலும் மற்ற எல்லோரைப் போலவே எனக்கும் சில தனிப்பட்ட நெருக்கடிகள் உடல்நல நெருக்கடிகள் குடும்ப நெருக்கடிகள் போன்றவை இருந்தன அத்துடன் நான் இங்கிருப்பவர்களை வேற்றுகிரகவாசிகள் அல்லது மிகவும் வித்தியாசமானவர்கள் என்று நினைத்தேன் இங்கே வாழும் நிறைய பேருடன் ஒப்பிடும் போது நான் வித்தியாசமானவளாகத் தெரிந்தேன் ஆனால் நான் நெருக்கடிக்கு மத்தியிலிருந்த போது ஒவ்வொரு முறையும் அவர்கள் தான் எனக்கு உதவ முன் வந்தார்கள் பழக்கம் இல்லாதவர்கள் கூட எனக்கு உதவினார்கள் மேலும் நான் வித்தியாசமானவர்கள் என்று நினைத்தவர்கள் தான் எனக்கு உதவி தேவைப்படும் சமயத்தில் உதவ முன் வந்தார்கள் இதைத் தான் தனிப்பட்ட உறவுகள் என்கிறோம் நாம் ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கிறோம் சில நிறுவனங்கள் இதை ஊக்குவிக்கலாம் சில நிறுவனங்களை இதை ஊக்குவிக்காமல் போகலாம் ஆனால் இயல்பாகவே நாம் எல்லோரும் இந்த 2200 ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு நிறுவனத்தில் ஒன்றாக இணைந்து இருக்கிறோம் நாம் மார்கெட்டுக்கு செல்வோம் அங்கே ஒரே முகங்களைத் தான் காண்கிறோம் ஜிம்மிற்கு செல்கிறோம் எப்போதும் அதே நபர்களைத் தான் காண்கிறோம் உங்களுக்கே தெரியும் ஆகவே தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையே உள்ள எல்லைகள் மிகவும் தெளிவில்லாமல் உள்ளன மேலும் இவ்வகையான அமைப்பில் நம்முடைய ஆதரவில் எந்தளவு எனக்கு உதவியாக இருந்தது என்று என்னால் உங்களிடம் சொல்ல முடியாது குறிப்பாக நான் மிகச்சிறிய நகரத்திலிருந்து வந்ததால் இந்த மிகப்பெரிய நகரங்களில் இதுபோன்ற நட்புறவுகளை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது ஆகவே இதைத் தான் தனிப்பட்ட உறவுகள் என்கிறோம் நாம் மிகவும் குறிக்கோள் நிறைந்தவராக மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட உறவுகளைக் கொண்டிருக்கக் கூடாது என்றும் நம்மிடம் சொல்கிறார்கள் ஆனால் நான் அதை ஏற்றுக் கொள்ள மாட்டேன் இதுபோன்ற சமூக ஆதரவு கிடைக்கவில்லை எனில் இங்கே உட்கார்ந்து நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்க மாட்டேன் ஆகவே உங்கள் நிறுவனம் இத்தகைய தனிப்பட்ட நட்புறவுகளை வளர்க்க உதவ வேண்டியது அவசியமானதாகும் உங்களுக்குத் தெரியுமா எனக்கு இந்த வளாகத்தில் நிறையச் சகோதரிகள் நிறையச் சகோதரர்கள் நிறைய அத்தைகள் நிறைய மாமாக்கள் இருக்கிறார்கள் மேலும் பல மருமகள்களும் மருமகன்களும் இந்த வளாகத்தில் இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு பெரிய சந்தோஷமான குடும்பமாக இருக்கிறோம் என்று உங்களுக்குத் தெரியும் நாங்கள் சண்டை போடுகிறோம் நாங்கள் வாதிடுகிறோம் ஆனால் ஒருவருக்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டால் நாம் ஒன்று சேர்ந்து விடுவோம் அந்த நபரை அப்படியே விட்டு விட மாட்டோம் மேலும் தனிப்பட்ட உறவுகள் என்பது ஒரு நிறுவனத்தினுடைய கலாச்சாரத்தில் மிகப்பெரிய பகுதியாக இருக்கும் சில நிறுவனங்களில் இது அதிகமாகத் தென்படுகிறது அதுவே சில நிறுவனங்களில் இந்த கலாச்சாரம் இருப்பதில்லை ஆகவே இது ஒரு பகுதியாகும் மேலும் உங்கள் உணர்வு ரீதியான ஆரோக்கியத்திற்கு இது உதவுகிறது ஆகவே நம்மில் பலர் நம்முடைய குடும்பங்களை விட்டு வெகு தொலைவில் வந்து வாழ்கிறோம் உங்களுக்கு தெரியும் மிகத் தொலைவு வந்து இருக்கிறோம் இங்கே ஆரோக்கியத்திற்கான வசதிகள் குறைவு தான் கரக்பூருக்கு வருகின்ற உங்கள் எண்ணத்தை நான் தடுக்க முயற்சிக்கவில்லை நிச்சயமாக இங்கே நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது உங்களுக்குத் தெரியும் இங்கே முன்னேற்றம் ஏற்படுகிறது இப்படி நிறை குறைகள் அனைத்தும் இருந்தாலும் நாம் இங்கே இருக்கும் மிகப்பெரிய குடும்ப கலாச்சாரத்தின் காரணமாக இந்த வளாகத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம் இது மிகவும் அற்புதமாக உள்ளது ஆகவே இது உங்கள் உணர்வு ரீதியான ஆரோக்கியத்தில் தாக்கத்தை உண்டாக்குகிறது நீங்கள் மன அழுத்தத்துடன் இருப்பதாக உணர நேரிடலாம் மிகவும் சலிப்படைந்ததாக உணரக் கூடும் மேலும் பல விஷயங்களை உணரலாம் ஆனால் நீங்கள் மென்மேலும் வளர வளர உங்கள் உதவிக்கு வருகின்ற இந்த ஆதரவு அமைப்புகளை உங்களால் காண முடியும் மேலும் நீங்கள் அற்புதம் என்று சொல்லலாம் மன அழுத்தம் மெதுவாகக் குறையலாம் இதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் அத்துடன் நிறுவனத்திற்கான உங்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீங்கள் அதிக உற்பத்தியை வெளியிடுவீர்கள் மேலும் நிறுவனம் நன்மை அடையும் நீங்களும் பயனடைவீர்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருப்பார்கள் மற்றொன்று வெகுமதிகள் ஆகும் உங்கள் நிறுவனத்தில் எவ்வகையான வெகுமதி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது வெகுமதிகள் மிகவும் நோக்கம் நிறைந்ததாக மிகவும் தெளிவானதாக உணரத்தக்கதாக இருக்க வேண்டும் உங்களிடம் உணர முடியாத வெகுமதிகள் இருக்கலாம் ஆனால் நாம் வெகுமதிகள் பற்றிப் பேசும் போது குறிப்பாக அவளவிடப்படக் கூடிய வெகுமதிகள் குறித்துப் பேசுகிறோம் அப்போது தான் நிறுவனத்தில் எந்த வகையான வெகுமதி உள்ளன என்று தெரிந்து கொள்ளலாம் சில நிறுவனங்களில் எம்ப்ளாயி ஆஃப் மன்த் போன்ற அமைப்புகளும் காணப்படுகிறது மேலும் அவர்கள் உங்களைப் பாராட்டுவார்கள் என்று உங்களுக்குத் தெரியும் அவர்கள் அதைச் செய்வார்கள் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார்கள் நிறுவனத்திற்காக பல்வேறு வழிகளில் நீங்கள் சென்ற கூடுதல் தொலைவுகளை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் சிலர் இந்த வெகுமதியை போனஸ் வடிவில் உங்களுக்கு தருவார்கள் சிலர் இதை உங்களுக்கு விடுமுறைகள் வடிவில் மற்ற சலுகைகள் வடிவில் தருவார்கள் சிலர் உங்களுக்குச் சாதகமான பரிந்துரைகளை கூறி உங்களுக்கு பிடித்தமான பயிற்சி வடிவில் இந்த வெகுமதியை அளிப்பார்கள் எனவே இது நிறுவன கலாச்சாரத்தில் ஒரு பகுதியாக உள்ளது மேலும் நீங்கள் பெறுகின்ற வெகுமதிகள் நிறுவனத்திற்காக நீங்கள் அளித்த உங்களுடைய பங்களிப்பை நியாயமாகக் கௌரவிக்கும் விதமாக இருக்கும் வரை அது எல்லோருக்கும் சந்தோஷத்தையே தரும் அதனால் அந்த வெகுமதிகள் எல்லோராலும் காணக் கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் பணியிட நெகிழ்வுத்தன்மை என்பது கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயமாகும் இது உங்கள் வேலையில் நீங்கள் கொண்டிருக்கும் கட்டுப்பாட்டின் அளவை குறிக்கிறது நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன் நீங்கள் மிக அதிகமான விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் வழிநடத்துகின்ற நபராக இருந்தால் நெகிழ்வுத்தன்மை ஆனது உங்களை குழப்பி விடும் ஆனால் அதுவே நீங்கள் சுயமாக சிந்திக்கும் நபராக இருக்கிறீர்கள் எனில் உங்களிடம் சிறந்த தகுதிகள் ஏராளமாக இருக்கும் மிக அதிக ஆபத்து நிறைந்த வேலைகளுக்கு விதிமுறைகளை வழிநடத்துகின்ற நபர்கள் நமக்குத் தேவைப்படுகிறார்கள் ஏனெனில் ஒரு செயல் மிகவும் துல்லியமாக முடிக்கப்படவில்லை எனில் அறிவுறுத்தப்பட்டபடி முடிக்கப்படவில்லை எனில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை உங்களால் செய்ய முடியாது ஆக்கப்பூர்வ தொழில்கள் என்று எடுத்துக் கொண்டால் கல்வி மற்றும் உயர் கல்வி என்பது மிகவும் ஆக்கப்பூர்வ தொழில் ஆகும் இது மிகவும் ஆக்கப்பூர்வமான தொழிலாக இருக்கும் ஒரு சுயாதீன சிந்தனையாளராக நீங்கள் இருக்கிறீர்கள் எனில் ஏற்புடைய நேரத்தை பெற இது மிகவும் உதவிக்கரமாக இருக்கும் ஆகவே இது பணியிடத்தில் உள்ள பணியாளர்களின் தேவைகளைச் சார்ந்துள்ளது உங்களிடம் உள்ள வளங்கள் அல்லது நேரம் அல்லது பங்களிப்பு அல்லது நீங்கள் செய்ய வேண்டிய குறிப்பிட்ட அளவிலான வேலை போன்றவற்றைப் பொறுத்து பணியிடத்தில் வளைந்து கொடுத்துச் செல்ல வேண்டும் ஆனால் இவை தவிர வளைந்து கொடுத்துச் சென்றால் அது எப்போதுமே உதவியாக இருக்கும் அடுத்து இருப்பது தகவல் தொடர்பு அதாவது மேலதிகாரிகளுடனும் சப்பார்டினேட்களுடனும் தொடர்பு கொள்வதில் மிகவும் சுலபமாக உணர்வதை குறிப்பிடுகிறது இது இன்னொரு மிகப்பெரிய விஷயமாகும் என்னுடைய மேலதிகாரிகளுடனும் சப்பார்டினேட்களுடனும் பேசுவது எனக்கு எந்தளவிற்கு சுலபமாக அல்லது கடினமாக உள்ளது என்பதில் இது கவனம் செலுத்துகிறது இது மிக மிக உதவியாக இருக்கும் என்னுடைய மேலதிகாரிகளுடனும் சப்பார்டினேட்களுடனும் பேசுவதை நான் சௌகரியமாக உணருகிறேன் என்னுடைய மேலதிகாரிகளும் சப்பார்டினேட்களும் என்னிடம் வந்து பேசுவதைச் சௌகரியமாக உணருகிறார்கள் என்னுடைய மேலதிகாரிகள் என்னுடனும் என்னுடைய சப்பார்ட்டினேட்களுடனும் பேசுவதை மிகவும் சௌகரியமாக உணருகிறார்கள் மேலும் என்னுடைய மேலதிகாரிகளோடு நான் பேசுவதை வசதியாக உணருகிறேன் உங்களுக்கு தெரியுமா நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் இது தான் என்னுடைய தனிப்பட்ட சௌகரியமான பகுதி என்று நான் எண்ணுகிறேன் நான் உணர்வு ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறேன் நிறுவனத்திற்கு நான் அளிக்கும் பங்களிப்பும் முன்னேறிக் கொண்டு தான் உள்ளது அடுத்து இருப்பது மேலாண்மை ஆதரவு ஆகும் நான் விரும்பியதைச் செய்ய என்னுடைய மேலதிகாரிகளிடமிருந்து நான் எந்தளவிற்கு ஆதரவைப் பெறுகிறேன் என்பதை இது குறிப்பிடுகிறது நாம் புதிய வேலையில் சேர்ந்திருக்கும் போது ஏதாவது புதிதான ஒன்றைச் செய்யும் போது நிச்சயமாக அதிக அளவில் பிழைகள் வரலாம் இப்படிப்பட்ட சமயத்தில் நீங்கள் இருக்கும் நிறுவனத்தைச் சார்ந்து உங்கள் பிழையால் நிறுவனத்திற்கு உண்டான செலவினத்தைச் சார்ந்து உங்களுக்குத் தண்டனை விதிக்கப்படும் ஆனால் நீங்கள் செய்த தவறிலிருந்து எது சரியானது என்பதை கற்றுக் கொள்ளும் சுதந்திரம் உங்களுக்குத் தரப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் செய்த தவறுக்காக நிறுவனம் உங்களை மிகக் கடுமையாக தண்டிக்காது அதன் பின்னர் மென்மேலும் வளர முற்படுவீர்கள் பின்னர் நிறுவனத்திற்கான உங்களின் அர்ப்பணிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் எனவே வளர்வதற்கான உங்கள் முயற்சியில் நீங்கள் செய்ய வேண்டியதைச் செய்ய முயற்சிப்பதில் நிறுவனம் எந்தளவிற்கு உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது உங்களுடைய நேர்மையை அவர்கள் எந்தளவிற்கு நம்புகிறார்கள் ஆகியவை அடங்கியது தான் மேலாண்மை ஆதரவு ஆகும் உங்களுடைய பயிற்சி தேவைகளை பொறுத்து நிறுவன இலக்குகளுடன் நீங்கள் வகுத்துள்ள உங்களுடைய தனிப்பட்ட இலக்குகளைப் பொறுத்து அவர்கள் எந்தளவிற்கு உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என்பதே மேலாண்மை ஆதரவு எனப்படுகிறது அடுத்து இருப்பது உடல் ரீதியான இடைவெளி ஓ மை காட் என்னுடைய பணியிடத்தில் நான் எப்படி சௌகரியமாக உணருகிறேன் என்பதை கண்டறிவதற்கு இது மிகப்பெரிய ஒரு கருவியாக உள்ளது கண்டிப்பாக வெவ்வேறு அலுவலகங்களில் பல்வேறு பணியிடங்கள் காணப்படும் தங்களுடைய பணியாளர்களை பல்வேறு வழிகளில் உட்கார வைக்கிறார்கள் ஆனால் அலுவலகமானது வேலை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியான இடமாக இருக்க வேண்டும் உங்களுக்கேத் தெரியும் இது ஒன்றும் ஆலை கிடையாது இங்கே ஒருவர் தன்னால் முடிந்தவரை உட்கார்ந்து வேலை செய்வதில் சௌகரியமாக உணர வேண்டும் இயன்றவரை தன்னுடைய பணியிடத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்க வேண்டும் நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு வெல்டராக இருக்கலாம் அல்லது தொழிற்சாலையில் வேலை செய்பவராக இருக்கலாம் ஒரு கடையில் வேலையில் செய்பவராக இருக்கலாம் அங்கே ஆபத்து தரக் கூடிய நிறைய உலோக துகள்கள் உலோகத்தின் கூர் முனைகள் நெருப்பு தூசி மற்றும் கனரக உபகரணங்கள் கனரக இயந்திரங்கள் போன்றவை இருக்கும் அவற்றை எல்லாம் தவிர்ப்பதைத் தவிர வேறு வழியில்லை அப்படி இருந்தும் கூட நீங்கள் அதில் பாதுகாப்பாக உணருகிறீர்கள் என்றால் நீங்கள் சௌகரியமாக இருக்கும் அளவுக்கு உங்களுக்குச் சரியான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது என்று தான் அர்த்தம் மேலும் இது உங்களுடைய உணர்வு ரீதியான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சில வேலைகளை நீங்கள் தனியாகச் செய்ய வேண்டுமெனில் உங்களை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு எதிராக நீங்கள் ஒருவித தடையைக் கொண்டிருப்பது தான் எப்போதுமே நல்லது ஆகவே நீங்கள் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த வேண்டுமெனில் உங்களைச் சுற்றி கடிவாளம் இருக்க வேண்டியது அவசியம் உங்களை சுற்றி உள்ள பகுதியிலிருந்து விலகி இருப்பது நல்லது குறைவான கவனச்சிதறல்கள் இருக்கலாம் ஆனால் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆகவே இது மிகவும் உதவிக்கரமானதாக இருக்கும் உடல் ரீதியான இடைவெளி என்பது என்ன அதாவது உங்கள் ஃபர்னிச்சர் சாமான்கள் பணிச்சூழல் போன்ற அனைத்தும் நிறுவனத்திற்குள் சௌகரியம் மற்றும் ஆரோக்கியமான உணர்வை உங்களுக்கு அளிப்பதில் பங்களிப்பதைக் குறிக்கிறது இவை மிக முக்கியமான ஒன்றாகும் இவை பார்ப்பதற்கு வேண்டுமானால் மிகவும் சாதாரணமானதாகத் தோன்றலாம் ஆனால் நமக்கு மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குகின்றன இப்போது நான் அலுவலகத்திற்குச் செல்கிறேன் மிகவும் சோர்வடைகிறேன் அதனால் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து என்னை நானே நிதானமாக்கி கொள்ள எனக்கு சில வழிகள் உள்ளன என்னைச் சுறுசுறுப்பாக்கிக் கொண்டு மீதமுள்ள அன்றைய நாளில் மீண்டும் வேலையைச் செய்யத் தொடருவேன் நான் என் அலுவலகத்தை நேசிக்கிறேன் கால் மேல் கால் போட்டு என்னை நிதானப்படுத்திக் கொள்ள என் அலுவலகம் எனக்கு மிகச் சிறிய ஸ்டூலை தந்துள்ளது இது ஒரு மிகச் சிறிய விஷயம் என்று நான் உங்களிடம் சொல்கிறேன் நான் உட்கார்ந்திருக்கும் நாற்காலி எனக்குச் சௌகரியமாக இருந்தால் என்னுடைய உற்பத்தித்திறனும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகமாகும் எனது அலுவலகங்களில் சிறிது கவனச்சிதறல்கள் இருந்து அந்த கவனச்சிதறல்களை அகற்ற எனக்கு வாய்ப்பு தரப்பட்டாலும் என்னுடைய உற்பத்தித்திறனும் குறிப்பிடத்தக்க அளவு உயரும் ஆகவே உண்மையில் இது ஒரு வித்தியாசத்தை உருவாக்குகிறது அடுத்து நாம் பார்க்கப் போவது பணியிட ஆரோக்கிய மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் WHP நிகழ்ச்சிகள் என்னென்ன குறிப்பிட்ட ஆரோக்கியம் சார்ந்த தலைப்புகள் குறித்து விவரிக்கின்ற கூடுதலான நிகழ்ச்சிகளும் உள்ளன அவை நிறுவனத்திற்கு உள்ளே அல்லது வெளியே வழக்கமான வேலை நேரங்களில் செய்யப்படும் வேலையில் இயங்குகிறது ஆகவே இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு சில எடுத்துக்காட்டுகளாவன நீங்கள் ஆரோக்கிய தகவல் பற்றிய அமர்வுகள் உங்களிடம் இருக்கலாம் உடற்பயிற்சிக்கான நிகழ்ச்சிகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் மருத்துவ பரிசோதனை பயிற்சி முதலியவற்றைக் கொண்டிருக்கலாம் ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தைப் பராமரிப்பதில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருப்பதற்கு உங்களுக்கு உதவும் வகையில் நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படும் கூடுதலான நிகழ்ச்சிகள் இவை தான் மேலும் மேனுவலாக கையாளுவது குறித்துக் கூட அவர்கள் பேசலாம் நீங்கள் கனரக உபகரணங்களைக் கையாளுகிறீர்கள் எனில் அதனால் ஏற்படும் காயங்களைத் தவிர்ப்பது எப்படி என்று அவர்கள் உங்களுக்கு கற்றுத் தரலாம் அவர்கள் வாழ்க்கைக்கான திறன்களை உங்களுக்குக் கற்பிக்கலாம் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது எப்படி என்று உங்களுக்குக் கற்பிக்கலாம் நீங்கள் இதற்கு முந்தைய வீடியோவின் ஒரு பகுதியை ஆன் செய்து நான் சொன்னதைச் செய்து பாருங்கள் அதாவது உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்கள் கைகளை நீட்டி ஆழமாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும் பிறகு உங்கள் கைகளை இப்படி தேய்க்க வேண்டும் ஆகவே இதுவும் அது போல மிக எளிதான ஒன்றாக இருக்கலாம் உடலையும் மனதையும் நிதானமாக வைத்திருப்பதற்கான நுட்பங்களை உங்களுக்குக் கற்பிக்கலாம் இவை அனைத்துமே ஆரோக்கிய நிகழ்ச்சிகள் வாயிலாக உங்களுக்குக் கற்பிக்கப்படும் மகிழ்ச்சி நம்பிக்கை வேலை திருப்தி உடல்நல ஆரோக்கியம் வேலை நெறிமுறைகள் பழம் காய்கறிகளை சாப்பிடுவது போன்ற ஆரோக்கியமான நடத்தைகள் போன்றவற்றை அவர்கள் மேம்படுத்துகிறார்கள் மேலும் ஆல்கஹால் அருந்துவதைக் குறைக்கச் சொல்லி அல்லது புகைப்பிடிப்பதை நிறுத்தச் சொல்லி அவர்கள் உங்களை ஊக்கப்படுத்தலாம் ஆரோக்கியமாக வாழ்வது என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆரோக்கியமான வாழ்வின் மிகப்பெரிய ரசிகை நான் அத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் கற்ற அல்லது தெரிந்து கொண்ட விஷயங்களை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்ற பணியாளர்களுக்கும் தெரியப் படுத்துவதற்குக் கூட அவர்கள் உங்களுக்கு உதவலாம் ஆகவே இது ஒரு வகையான டோமினோ விளைவைக் கொண்டுள்ளது இது மிகவும் நேர்மறையான ஒன்றைத் தெளிவாக விளக்கிச் சொல்கிறது நீங்கள் வேலைக்குச் செல்கிறீர்கள் ஆரோக்கிய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்கு அளிக்கப்படுகிறது உங்களைச் சந்தோஷமாக உணர வைக்கின்ற உங்களைச் சௌகரியமாக உணர வைக்கின்ற ஒன்றை நீங்கள் கற்றுக் கொள்கிறீர்கள் பின்னர் வீட்டிற்குத் திரும்பிச் செல்கிறீர்கள் அங்கே உங்கள் குடும்பத்தினரிடம் இது பற்றிச் சொல்கிறீர்கள் இப்படியே இது பரவ ஆரம்பிக்கும் மேலும் பின்னர் நீங்கள் எல்லோருமே ஒரு வித வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள் ஆரோக்கியமாகவும் சௌகரியமாகவும் இருப்பதற்கான மிக மிகச்சிறிய ஒரு அடியை எடுத்து வைக்கிறீர்கள் மேலும் இது பணியில் உள்ள உங்கள் குடும்பத்தினரின் உற்பத்தித்திறனை அதிகரிக்கிறது ஆகவே இதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இவை அனைத்தும் கடைசியில் மனித வளங்களோடு தான் இணைகிறது மனித வள பணியாளர்கள் என்பவர்கள் பணியிடத்தில் உள்ள இந்த ஆரோக்கிய மேம்பாட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கமைக்கின்ற நபர்கள் ஆவார்கள் ஆகவே நீங்கள் ஒரு HR ஆக இருந்தால் தயவுசெய்து உங்கள் நிறுவனத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துவதற்குச் சாத்தியமான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பாருங்கள் அப்படி மட்டும் செய்தால் உங்கள் நிறுவனம் இதற்காக உங்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லும் என்பதை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் மேலும் இது டிக்சன் ஸ்விஃப்ட் அசோசியேட்ஸ் மூலம் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியை அடிப்படையாகக் கொண்டது இது தொடர்பாக ஒரு பேப்பர் கூட உள்ளது இது பற்றி எழுதப்பட்ட பல பேப்பர்களில் இதுவும் ஒன்றாகும் ஆகவே இது வெறும் வாய் வார்த்தை மட்டும் அல்ல அடுத்து நாம் பார்க்க போவது பரிந்துரைக்கப்பட்ட WHP நிகழ்ச்சிகளின் பண்புகள் ஆகும் இலவசமாக வைக்கப்படும் நிகழ்ச்சிகள் என்றால் மக்களுக்கு மிகவும் பிடிக்கும் அவர்கள் எந்த பணமும் செலுத்த வேண்டியதில்லை பணியாளர்களின் ரகசியத்தைப் பராமரிக்கின்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் விரும்புகிறார்கள் இது போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகள் ஆனது ஒருவருக்கு பாதிப்புத்தரக்கூடிய பக்கத்தை வெளிச்சம் போட்டுக் காட்டுகிறது ஒருவரின் சுபாவத்தில் அந்தளவிற்குச் சிறந்ததாக இல்லாத அம்சங்கள் என்னவென்று வெளிப்படுத்துகிறது மேலும் இது மிகவும் உதவிக்கரமானதாக இருக்கும் இது போன்ற பிரச்சனைகளை நிறுவனம் வேறு யாரிடமும் வெளிப்படுத்தாது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே ஒருவரால் மேம்படுத்த முடிகின்ற விஷயங்களை வெளிக்காட்ட நினைக்கிறது சில நிகழ்ச்சிகளில் பழங்களும் காய்கறிகளும் ஏன் பிடிக்கவில்லை என்று சிலர் சொல்வார்கள் நான் மன அழுத்தத்தில் இருக்கும் போது நிறைய உணவைச் சாப்பிட நினைப்பேன் அல்லது புகைப்பிடிக்க நினைப்பேன் அல்லது ஆல்கஹால் அருந்த நினைப்பேன் என்று சிலர் சொல்லலாம் ஆகவே இதுபோன்றவர்களுக்கு சில சீனியர் நபரிடமிருந்து அல்லது சில உடல்நல ஆரோக்கிய நிபுணரிடமிருந்து ஆலோசனையையோ அல்லது சிகிச்சையையோ அல்லது சில பரிந்துரைகளையோ பெறலாம் மேலும் இது பற்றிய விவரங்கள் நிறைய இடத்தில் பரவியிருந்தால் அது அவ்வளவு நன்றாக இருக்காது ஆகவே நிகழ்ச்சியை சார்ந்து இயன்றவரை ரகசியத்தை பராமரிக்க வேண்டும் இது ஒரு பொதுவான நிகழ்ச்சி என்றால் ரகசியத்தைப் பராமரிப்பது மிகவும் கடினமாகிறது அதுவே இருவர் மட்டுமே பங்கேற்கக் கூடிய ஆரோக்கிய நலத்திட்ட நிகழ்ச்சியாக இருந்தால் அதாவது நீங்கள் ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு கிளினிக் வைத்திருக்கிறீர்கள் சிலர் அங்கே வந்து செல்கிறார்கள் அப்போது அவர்களுடைய ரகசியங்களை பராமரிப்பது சாத்தியமாகும் ஆகவே ரகசியங்களைப் பராமரிக்கின்ற சாத்தியமான அளவைப் பொறுத்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஏற்றுக் கொள்ளும் தன்மையும் அதிகரிக்கிறது அவற்றில் பங்கேற்பது மிக எளிதாக இருக்க வேண்டும் உங்களுக்கே தெரியும் நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் 30 40 50 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் பங்கேற்பார்கள் என்று உங்களால் எதிர்பார்க்க முடியாது அவர்களால் டிராம்போலைன் மீது குதித்து செல்ல முடியாது நான் விளையாட்டாக மட்டுமே சொன்னேன் நான் டிராம்போலைனில் குதித்து விளையாடி இருக்கிறேன் அது மிகவும் அற்புதமாக இருந்தது சிலர் அதை விளையாடக் கூச்சப்படுவார்கள் சிலரால் அதைச் செய்ய முடியாது அல்லது உதாரணமாக ஒரு 50 வயதுடைய நபர் அதில் ஏறிக் குதித்து மேலிருந்து கீழே விழும் நம்பிக்கை உடையவராக இருப்பார் என்று உங்களால் எதிர்பார்க்க முடியாது உங்களுக்குப் புரிகிறதா ஆகவே இதுமாதிரியான விஷயங்களை சார்ந்து அந்த நிகழ்ச்சிகள் பொருத்தமானதாக இருக்க வேண்டும் ஒருவரால் பங்கேற்கக் கூடிய அளவுக்கு எளிதாகவும் கூட இருக்க வேண்டும் அதாவது 50 வயதுடைய ஒரு நபர் கட்டிடத்தின் பக்கவாட்டில் கயிறு கட்டி ஏறுவதென்பது உடல் ரீதியாகச் சாத்தியமில்லாமலும் கூடப் போகலாம் ஆகவே இது மிகவும் உதவிகரமானதாக இருந்தாலும் இம்மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் நீண்ட தூரம் நடந்து பழக்கமில்லாத 50 வயதுடைய ஒரு நபர் திடீரென ஒரு நாளைக்கு 5 கி அளவு நடப்பார் என்று உங்களால் எதிர்பார்க்க முடியாது மெல்ல மெல்ல அவர்கள் வார்ம் அப் செய்தவுடன் அவர்களின் உடல் அதை ஏற்கத் தொடங்குகிறது அதன் பிறகு அவர்களால் அதைச் செய்ய முடியும் ஆனால் தொடக்கத்திலேயே அவர்கள் வேகமாக நடந்து வருவார்கள் என்று உங்களால் எதிர்பார்க்க முடியாது ஆகவே அந்த நிகழ்ச்சிகள் அவர்களால் எளிதாகப் பங்கேற்கக் கூடியதாக இருக்க வேண்டும் அவை செய்யக் கூடியதாக இருக்க வேண்டும் அதோடு மகிழ்ச்சியுடன் அதை அனுபவித்து செய்யக் கூடியதாக இருக்க வேண்டும் இந்த ஆரோக்கிய நலத்திட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர்கள் கேளிக்கையாக செயல்பட வேண்டும் வெறும் வாய் வார்த்தையால் மட்டும் இதை உங்களால் சொல்லி விட முடியாது ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை சிகரெட்டை புகைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு தாளில் எழுதுங்கள் பின்னர் ஒரு முறைக்கு ஒன்றை மட்டும் புகைப்பது என சிறிது சிறிதாகக் குறைக்கத் தொடங்குங்கள் தினமும் எத்தனை பக்கோடாவை சாப்பிடுகிறீர்கள் அதாவது தினமும் டைரி எழுதி வருவது சலிப்பை உண்டாக்கும் மாறாக நீங்கள் ஒருவரிடம் உங்களுக்கு என்ன பழங்கள் பிடிக்கும் என்று கேட்பதாக வைத்துக் கொள்வோம் அதற்கு அந்த நபர் எனக்கு நாற்றங்காய் பழம் பிடிக்கும் என்று சொல்வதாகக் கொள்வோம் இப்போது உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதைத் தெரிந்து கொண்டு எங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஒன்றைக் கேட்ட நிமிடத்தில் அந்த நபர் நான் செய்ய விரும்பிய ஒன்று இங்கு உள்ளது என்று சொல்கிறார் ஏனெனில் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதை கேட்டுத் தெரிந்து கொள்வதிலிருந்து நீங்கள் நிகழ்ச்சியை தொடங்குகிறீர்கள் ஆகவே பணியாளர்களை மதிப்பிற்குரியவராக உணர வைக்க வேண்டும் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் எக்காரணத்தைக் கொண்டும் பணியாளர்களை மதிப்பீடு செய்யத் தொடங்க வேண்டாம் உங்களுக்கே தெரியும் தயவுசெய்து மதிப்பீடு செய்யத் தொடங்க வேண்டாம் அல்லது மேலோட்டமாக அவர்களைப் பார்த்து தவறாக எடைபோட்டு விடக் கூடாது உதாரணமாக ஓ நீங்கள் மிகவும் குண்டாக இருக்கிறீர்கள் இதை உங்களால் செய்ய முடியாது என்று சொல்லக் கூடாது குண்டாக இருக்கிறேன் என்று எனக்கு நன்றாகத் தெரியும் ஆனால் நீங்கள் என் முகத்திற்கு நேராக என்னை இப்படி சொல்லி அழைப்பது எனக்கு பிடிக்காது என்னுடைய உணர்வுகளை நீங்கள் காயப்படுத்த முயற்சிப்பதாக நான் உணர்வேன் இது தெளிவான ஒன்று குறிப்பாக நானே விரும்பி சென்ற ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு நபர் வந்து என்னை இப்படி சொல்வதை நான் விரும்ப மாட்டேன் ஆகவே இவற்றைக் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்று உங்களுக்குத் தெரியும் அடுத்து இருப்பது சமூகமயமாக்கலுக்கான வாய்ப்புகளை அளிப்பதாகும் ஒரு ஆரோக்கிய நலத்திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பணியாளர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அங்கே மேற்கொள்ளப்படும் செயலை செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது மிகவும் கடினம் அவர்களுக்கு நண்பர்கள் இருந்தால் இருந்தால் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்திக் கொள்வார்கள் அவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு குறித்த அறிவு அதிகரிக்கிறது அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து எதையாவது பெற வேண்டும் இது மதிப்புக் கூட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்னால் சாதாரணமாக மட்டும் பங்கேற்க முடியாது உங்களுக்கேத் தெரியும் பிக்னிக்கிற்கு செல்வதிலிருந்து நம்மால் எதையும் பெற முடியாது நான் அதை மகிழ்ச்சியோடு அனுபவிப்பேன் ஆனால் மீண்டும் மீண்டும் அதையே செய்ய விரும்ப மாட்டேன் அதே நபர்களுடன் அதே கடற்கரைக்குச் சென்று அங்குமிங்கும் சுற்றித் திரிவோம் பேருந்தில் பயணிப்போம் நடனமாடுவோம் பின்னர் திரும்பி வந்து விடுவோம் நீங்கள் இதனை ஆரோக்கிய நலத்திட்ட நிகழ்ச்சி என்று சொல்ல முடியாது சில குறிப்பிடத்தக்கப் பயனுள்ள விஷயங்கள் இருக்க வேண்டும் நிகழ்ச்சிகளானது ஊக்குவிப்பை அதிகரிக்க வேண்டும் சில நிகழ்ச்சிகள் ஒரு செயலை செய்வதற்கான தங்களின் ஊக்கத்தை மேம்படுத்த பணியாளர்களுக்கு உதவுகிறது அவை பணியாளர்களுடைய தனிப்பட்ட திறன்களை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பணியாளர்கள் வார இறுதி நாட்களில் இம்மாதிரியான நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை விரும்ப மாட்டார்கள் வேலை பார்க்கும் பெரும்பாலான பணியாளர்கள் தங்களின் குடும்பங்களுக்காகவே உழைக்கிறார்கள் வார இறுதி நாட்கள் என்பது உங்களுடைய தனிப்பட்ட வேலைக்கானது உங்கள் பேட்டரிகளை ரீச்சார்ஜ் செய்வதற்கான நாட்கள் ஆகும் அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆரோக்கிய நலத்திட்ட நிகழ்ச்சிகள் எதுவாயினும் அது ஒரு வேலையாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இதனை வேலை நேரத்தின் போது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றே பணியாளர்கள் எதிர்பார்ப்பார்கள் நான் மறுபடியும் உங்களிடம் ஒன்றைச் சொல்லிக் கொள்கிறேன் டிக்சன் ஸ்விஃப்ட் அசோசியேட்ஸ் செய்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் இவை பணியாளர்கள் மீது அக்கறை காட்டுவதற்கான குறிப்புகள் என்று அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அடுத்து நாம் பார்க்க போவது WHP நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதைத் தடுக்கும் பண்புகள் ஆகும் பணியாளர்கள் தாங்கள் செய்வதை விரும்பாமல் இருக்கலாம் அவர்களிடம் அதிக அளவு வாய்ப்புகள் இல்லாததால் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை விரும்புவதில்லை அவர்களுக்கு சில வாய்ப்புகள் தேவை அவர்கள் சில விஷயங்களை மேற்கொள்ள விரும்புகிறார்கள் சில விஷயங்களுக்குச் செல்ல விரும்புவதில்லை மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அடுத்து இருப்பது பணியாளர் மேலாண்மைக்கான வாய்ப்புகளில் பற்றாக்குறை இருப்பதாகும் அவர்கள் பங்கேற்க மற்றும் முடிவெடுக்க அனுமதிக்கப்படாத நிகழ்ச்சிகளை அவர்கள் விரும்பவில்லை அடுத்து இருப்பது மேலாண்மை ஆதரவில் பற்றாக்குறை இருப்பதாகும் நிர்வாகமானது இதுபோன்ற நிகழ்ச்சிகளைத் தீவிரமாக ஊக்குவிக்க வேண்டும் பணியாளர்களின் மேற்பார்வையாளர் இதற்குச் சம்மதம் தந்து 'சரி நீங்கள் போய் இதைச் செய்யலாம்' என்று சொல்ல வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் இதில் பங்கேற்க மிகவும் சங்கடப்படுவார்கள் பொருத்தமில்லாத நேரத்தில் வைக்கப்படும் நிகழ்ச்சிகளை அவர்கள் விரும்புவதில்லை மீண்டும் சொல்கிறேன் நேரம் என்பது மிக மிக முக்கியமானதாகும் தகவல்களை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் யாருமே அமைதியாக உட்கார்ந்து சலிப்பாக பேசிக் கொண்டே போகும் விரிவுரையை கேட்க விரும்ப மாட்டார்கள் நீங்கள் எல்லாம் எப்படி இதைக் கவனிக்கிறீர்கள் என்று எனக்குத் தெரியவில்லை நீங்கள் எல்லோரும் மனிதவள மேலாண்மையின் கோட்பாடுகளைப் பல விரிவுரைகளாகப் பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இதை நீங்கள் எப்படி பொறுமையாகக் கவனிக்கிறீர்கள் என்று எனக்குத் தெரியாது அதற்காக நான் உங்களுக்கு தலை வணங்குகிறேன் ஆனால் இது ஒன்றும் ஆரோக்கிய நல திட்ட நிகழ்ச்சி கிடையாது அதனால் தேர்வுக்காக நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்து அதைக் கவனித்து தான் ஆக வேண்டும் ஆனால் கற்பனை செய்து பாருங்கள் ஆரோக்கிய மற்றும் நலவாழ்வு நிகழ்ச்சி ஒன்று உங்கள் மூலமாக நடத்தப்படுகிறது பணியாளர்களுக்கு அந்த நிகழ்ச்சி பிடிக்கவில்லை குறிப்பிட்ட பிரச்சனைகளை இலக்காக கொண்டிருக்காமல் சாதாரணமாகத் தகவல் அளிக்கும் நிகழ்ச்சியை அவர்கள் விரும்பவில்லை தெளிவில்லாத நிகழ்ச்சிகளை அவர்கள் விரும்புவதில்லை மேலும் அதுவே எல்லா இடங்களிலும் நடக்கிறது குறிப்பிட்ட பார்வையாளர்களை தனி இலக்காகக் கொண்டிராத நிகழ்ச்சிகளை அவர்கள் விரும்புவதில்லை அவர்களுக்கென்றே சிறப்பாக வடிவமைக்கின்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் விரும்புகிறார்கள் மீண்டும் மீண்டும் அதே நிகழ்ச்சி நடத்தப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை ஒருமுறை அல்லது இரண்டு முறை நடப்பது வேண்டுமானால் நன்றாக இருக்கும் அல்லது எப்போதாவது மூன்று முறை நடப்பது கூட ஓரளவிற்கு ஏற்றுக் கொள்ளப்படும் ஆனால் அதன் பிறகும் அதே நிகழ்ச்சி வைக்கப்பட்டால் அது சலிப்பை உண்டாக்கி விடும் ஒரே விஷயம் அனைத்து வித மாதிரிகளுக்கும் பொருந்துவது அடிப்படையிலான நிகழ்ச்சிகளை அவர்கள் விரும்புவதில்லை உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரே மாதிரியான நிகழ்ச்சியை நடத்த தீர்மானிக்கிறீர்கள் அதை நீங்கள் உயர் நிர்வாகத்திடம் காட்டுகிறீர்கள் ஒரே மாதிரியான நிகழ்ச்சியை நடத்த தீர்மானிக்கிறீர்கள் அதை உங்களோடு இணைகின்ற இளநிலை அதிகாரிகளிடம் காட்டுகிறீர்கள் அதாவது இது மிகவும் சங்கடமாக இருக்கும் ஆகவே அவர்கள் சரியாக திட்டமிட்டு உருவாக்கிய நிகழ்ச்சிகளை விரும்புகிறார்கள் அடுத்து இருப்பது வசதிகளும் பணியிட ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வும் ஆகும் நான் உங்களிடம் வசதிகள் என்னென்ன என்று கூறியிருந்தேன் அவற்றில் மிகப்பெரிய ஸ்டாஃப்ரூம் போன்ற உடல் ரீதியான அம்சம் சார்ந்த நிறுவன பண்புகளும் உள்ளடங்கும் உங்களிடம் கிளப் இருக்கலாம் உங்களிடம் ஓய்வறை இருக்கலாம் உங்களிடம் லஞ்ச் ரூம் இருக்கலாம் முதலாளிகள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டை அளிக்கலாம் சாதாரணமாக டீ ரூம் இருக்கலாம் அதில் தேநீருக்கான அடிப்படை பொருட்கள் இருக்கலாம் பணியாளர்கள் மதிய உணவு இடைவேளையில் சிறிது நேரம் சென்று ஓய்வெடுப்பதற்கான உடற்பயிற்சி கூடமோ அல்லது விளையாட்டு அறையோ இருக்கலாம் எனவே மீண்டும் இங்கே நான் உங்களுக்கு சில விஷயங்களைக் காட்டுகிறேன் பணியிடத்தில் கடைப்பிடிக்கப்படும் சட்டங்கள் பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் சூழல் போன்ற சில விஷயங்களை இந்த வலைத்தளங்களில் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் மேலும் இந்தியாவில் உள்ள இவை அனைத்தையும் பற்றி உங்களுக்கு தெரியும் ஆகவே நான் இவற்றை உங்களுக்குக் காட்டுகிறேன் இது சிறப்பாக இருக்க வேண்டும் ஆகவே இந்திய அரசாங்கத்தின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள விதிமுறைகள் இவை தான் ஆகவே நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று பணியிடத்தில் உள்ள பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்து இன்னும் நிறையப் படிக்கலாம் ஆகவே பணியிடத்தில் உள்ள பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவை தொடர்பான தேசிய கொள்கை இதுதான் இக்கொள்கையை நீங்கள் படித்துத் தெரிந்து கொள்ளலாம் நான் உங்களிடம் காட்ட விரும்பிய இன்னொரு விஷயம் இவைகள் தான் இது பிரதான வலைத்தளத்திலும் கிடைக்கிறது மேலும் நாங்கள் இந்தக் கொள்கையை உங்களுக்குக் காட்டி இருக்கிறோம் சர்தானா எழுதியா இந்த பேப்பர் மிக அற்புதமாக இருக்கும் இந்த பேப்பர் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டடீஸ் இன் இண்டஸ்டிரியல் டெவெலப்மெண்ட்டின் வலைத்தளத்திலிருந்து பகிரப்பட்டது ஆகவே நான் இதை இங்கேயே உங்களுக்குக் காட்டுகிறேன் ஆகவே இது மிகவும் நல்ல ஒரு பேப்பராகும் மேலும் தேசிய கொள்கையில் மேற்கொள்ளப்பட்ட புதுப்பிப்பு இங்கே உள்ளது கொள்கை என்ன செய்கிறது இது எதை வலியுறுத்துகிறது என்பது பற்றி சர்தானா அதில் கூறி இருக்கிறார் இந்த பேப்பரை நீங்கள் படித்து அதில் உள்ளதை தெரிந்து கொள்ளலாம் மிகவும் தெளிவாக எழுதப்பட்ட ஒரு பேப்பர் இது உங்களால் அதை நன்றாகப் புரிந்து கொள்ள முடியும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் வலைத்தளத்திற்கு சென்று நீங்கள் இது பற்றிப் படித்துப் பார்க்க வேண்டுமென நான் பரிந்துரைக்கிறேன் அத்துடன் இந்தியாவில் உள்ள பணியிடங்களில் பணியிட பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் எப்படி நடவடிக்கை மேற்கொள்கிறது என்பது பற்றிய கூடுதல் தகவல்களை இந்த வலைதளத்தில் உங்களால் பெற முடியும் மேலும் அடுத்த வகுப்பில் நாம் பணியிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட செயல்பாடு மூலம் இப்பகுதியை தொடருவோம் ஆகவே இதை கவனிப்பதற்கு மிக்க நன்றி